முன்னதாக நாம் ரேட் மோனா டானிக் செட்டியூலரைப் பற்றி பார்த்துக்கொண்டிருந்தோம் மற்றும் செட்டியூல் எபிலிட்டி அனாலிசிஸ் மற்றும் டேன்ஜென்ட் ஓவர்லோடு ஹேண்ட்லிங் போன்ற சில சிக்கல்களைப் பார்த்தோம் ரேட் மோனா டானிக் செட்டியூலரைப் குறித்து புரிந்து கொள்ள வேண்டிய சில குறிப்பிட்ட புள்ளிகள் பின்வருமாறு ஒன்று எவ்வாறு ரேட் மோனோடோனிக் செட்டியூலர் ஹார்மானிகலி ரிலேட்டட் டாஸ்க் உடன் வேலை செய்கிறது என்பதாகும் கொடுக்கப்பட்ட ஏதேனும் ஒரு பணி மற்றொரு பணியை விட அதிக பீரியட் கொண்டு இருந்து மேலும் அது குறைந்த பீரியட் பணியின் பல மடங்காக இருந்தால் அந்த டாஸ்க்செட் ஹார்மாநிகலி ரிலேட்டட் என்று அழைக்கப்படுகிறது வேறுவிதமாகக் கூறினால் Ti மற்றும் Tk என்ற இரண்டு டாஸ்க்செட்டில் இருந்து ஏதேனும் இரண்டு பணிகளை எடுத்துக்கொள்ளலாம் Ti பணியின் பீரியட் Pi Tk பணியின் பீரியட் Pk Pi Pk ஐ விட அதிகமாக இருக்கட்டும் பின்னர் Pi என்பது Pk இன் சில மடங்கு ஆகும் மேலும் இது டாஸ்க்செட்டில் உள்ள ஒவ்வொரு பணிக்கும் பொருந்தும் இரண்டு பணிகள் எடுக்கப்படும் போதெல்லாம் ஒரு பணிக்கு மற்ற பணியை விட அதிக பீரியட் இருந்தால் அது மற்ற பீரியட் இன் பலமடங்காக இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக ஒரு ஹார்மாநிகலி ரிலேட்டட் டாஸ்க் செட்டில் பணி 1 க்கு பீரியட் 10 ஆகவும் பணி 2 க்கு பீரியட் 20 ஆகவும் பணி 3 க்கு பீரியட் 60 ஆகவும் இருக்கட்டும் இந்த வழக்கில் T1 மற்றும் T2 ஆகிய ஏதேனும் 2 பணிகள் எடுக்கப்பட்டு p2 p1 ஐ விட அதிகமாக இருந்தால் அது p1 இன் பல மடங்கு ஆகும் மேலும் P2 மற்றும் p3 எடுக்கப்பட்டால் p3 p2 ஐ விட அதிகமாக இருந்தால் p3 என்பது p2 இன் பல மடங்கு ஆகும் இது ஒவ்வொரு ஜோடி பணிகளுக்கும் பொருந்தும் எனவே மேலே உள்ளது ஹார்னமாநிகலி ரிலேட்டட் செட் செட்டப் டாஸ்க் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் மிகவும் தனித்துவமான ஒன்று நடக்கும் என்பதால் இது ஒரு சிறப்பு வழக்கு ஒரு டாஸ்க்செட் ஹார்னமாநிகலி ரிலேட்டட் ஆக இருந்தால் யூடில்ஐஸ்சேஷன் மதிப்பு ஒன்று ஆகும் மற்றும் இந்த டாஸ்க்செட் மேலும் ஷெட்யூலெபல் ஆகிறது ஹார்னமாநிகலி ரிலேட்டட் டாஸ்க்பீரியட் களைக் கொண்ட 10 பணிகள் பரிசீலிக்கப்படட்டும் நாம் லியு லேலேண்ட் கிரைடிரியனைப் பயன்படுத்தினால் 0 7 போன்ற ஒன்று கண்டுபிடிக்கப்படும் 0 7 க்கும் குறைவான யூடில்ஐஸ்சேஷன் கொண்ட டாஸ்க்செட் ஷெட்யூலெபல் ஆகாது மேலும் எந்தவொரு பணிக்கும் லியு லேலண்டின் பயன்பாடாக இது இருக்கும் ஆனால் ஹார்னமாநிகலி ரிலேட்டட் டாஸ்க் செட் இன் யூடில்ஐஸ்சேஷன்ன் மதிப்பு ஒன்றாக இருந்தாலும் அந்த டாஸ்க்செட் ஷெட்யூலெபல் ஆகவே உள்ளது இது குறித்த கேள்வி இங்கே காட்டப்படலாம் கணித ரீதியாக மோனோடோனிக் ஸ்கேட்யூலர்ன் கீழ் ஷெட்யூல் செய்யக்கூடிய எந்தவொரு ஹார்மாநிகலி ரிலேட்டட் டாஸ்க் செட்டின் யூடில்ஐஸ்சேஷன் ஒன்றைவிட விட குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் மேலே உள்ளதை நிரூபிக்க கம்ப்ளீஸ்ஷன் டைம் தியரம் கருத்தில் கொள்ளப்படுகிறது கம்ப்ளீஸ்ஷன் டைம் தியரத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு டாஸ்க்செட் ற்கான நேரம் ei என்பதும் பணிக்கு எடுக்கப்பட்ட நேரம் ti என்பதையும் நாம் அறிவோம் பின்னர் அதன் எக்சிக்யூஷன் டைம் உடன் அதன் பீரியட் ற்கு முன்பே வரும் அனைத்து அதிக ப்ரையாரிட்டி பணிகளின் எக்சிக்யூஷன் டைம் களையும் கூட்ட வேண்டும் இந்த கூட்டுத்தொகை அதன் பீரியட் ஐ விட குறைவாக இருக்கிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் ஆனால் ஒரு ஹார்மாநிகலி ரிலேட்டட் டாஸ்க் செட் ற்கு pi என்பது pk இன் பல மடங்கு என்பதை அறிவோம் எனவே நாம் உச்சவரம்பிலிருந்து விடுபடலாம் ஏனெனில் pi pk ஆல் வகுக்கப்படுவதால் நாம் உச்சவரம்பை வெளியே என்று எடுக்கலாம் மேலும் என்றும் நாம் எழுதலாம் நாம் சமன்பாட்டில் பை மூலம் அனைத்தையும் பிரித்துள்ளோம் பின்னர் என்று எழுதுகிறோம் பை உச்சவரம்பிலிருந்து வெளியே வந்ததால் அது வகுத்தலால் ரத்து செய்யப்பட்டது எனவே என்று ஆகின்றது அல்லது இந்த வெளிப்பாட்டை என்று மீண்டும் எழுதலாம் கம்லிஷன் டைம் தியரம் மூலம் டாஸ்க்செட் ன் யூடில்ஐஸ்சேஷன் கூட்டு தொகை 1 க்கும் குறைவாக இருந்தால் அது அதன் டெட்லைன் ஐ பூர்த்தி செய்யும் என்பதைக் காட்டலாம் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரைப் மற்றும் ஈ எஃப் ஆகியவற்றை ஒப்பிடுகையில் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் பல நன்மைகள் கொண்டிருப்பதைக் காணலாம் மல்டி லெவல் ப்ரையாரிட்டி கியூ கொண்ட அதன் செயல்படுத்தல் மிகவும் திறமையானது பிராசஸர் யூடில்ஐஸ்சேஷன் ஈ எஃப் ஐ விட சற்றே குறைவாக உள்ளது மேலும் கான்டெக்ஸ்ட் சுவிட்சுகளைப் பார்க்கும் பொழுது ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் ஈ எஃப் ஐ விட சற்றே அதிகமான கான்டெக்ஸ்ட் சுவிட்சு களைக் கொண்டுள்ளது மற்றும் கேரன்டி டெஸ்ட் சற்றே நான்ட்றிவியல் ஆக உள்ளது லியு லெஹோஸ்கிஸ் அல்லது லியு லேலண்ட் கிரைடிரியனை நாம் சரிபார்க்க வேண்டும் அதேசமயம் ஈ எஃப் எளிய யூடில்ஐஸ்சேஷன் ஆகும் அதாவது அதன் யூடில்ஐஸ்சேஷன் கூட்டுதொகை 1 க்கும் குறைவாக உள்ளது ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் மிகவும் பிரபலமானது இது விண்வெளி பயன்பாடுகள் மேம்பட்ட ஆட்டோமேஷன் அமைப்புகள் அதிக எண்ணிக்கையிலான எம்படட் பயன்பாடுகள் போன்றவற்றில் பயன்படுத்தப்படுகிறது இது ஐஇஇஇ ஃபியூச்சர் பஸ் உடைய விவரக்குறிப்பு மற்றும் பல டைம் கிரிட்டிக்கல் பயன்பாடுகளில் ரேட் மோனோடோனிக் செட்டியூலர் பயன்படுத்தப்படுகிறது மேலும் ஒவ்வொரு ரியல் டைம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களில் இதன் பயன்பாடு ஆதரிக்கப்படுகிறது இப்போது சில ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் களின் ஜெனரலைசேஷன் பற்றி பார்ப்போம் ஏனெனில் நாம் ஏற்கனவே பார்த்த எளிய வழிமுறைகள் மேற்கொள்ளும் சில நிபந்தனைகளை இது கையாளவில்லை எனவே நாம் இந்த சூழ்நிலைகளை கையாள மேலும் சில மேம்படுத்தல்களை இதில் செய்ய வேண்டும் நாம் முதலில் பார்ப்பது டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் ஆகும் இது ரேட் மோனோடோனிக் அல்காரிதமில் ஒரு சிறிய மாறுபாடு இதைப் டாஸ்க் டெட்லைன் மற்றும் பீரியட் வேறுபட்டிருக்கும்போது பயன்படுத்த வேண்டும் முன்னதாக எல்லா எடுத்துக்காட்டுகளிலும் டாஸ்க்பீரியட் மற்றும் டாஸ்க் டெட்லைன் ஒரே மாதிரியாக இருந்ததாக நாம் கருதினோம் ஆனால் நடைமுறை பயன்பாடுகளில் அவை வேறு பட்டு இருக்கலாம் எடுத்துக்காட்டாக டாஸ்க் டெட்லைன் ஐ விட குறைவாக இருக்கலாம் அல்லது டெட்லைன் ஐ விட அதிகமாக இருக்கலாம் டெட்லைன் ஒரு பீரியட் ஐ விட அதிகமாக இருப்பது அரிதாகும் ஆனால் டெட்லைன் ஐ விட குறைவாக இருக்கும் சந்தர்ப்பங்கள் பல உள்ளன டெட்லைன்ற்கு சமமாக இல்லாத சந்தர்ப்பங்களில் ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் உகந்த ஸ்கேட்யூலர் உத்தி அல்ல இந்த நிகழ்வுகளுக்கு டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் உகந்ததாகும் டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதத்தின் பின்னால் உள்ள முக்கிய கருத்து ரேட் மோனோடோனிக் அல்காரிதத்துடன் மிகவும் ஒத்திருக்கிறது தவிர 2 பணிகளின் ப்ரையாரிட்டி கள் அவற்றின் பீரியட்ஐக் காட்டிலும் அவற்றின் டெட்லைன்ன் அடிப்படையில் மறு ஒதுக்கீடு செய்யப்படுகின்றன எனவே ஒரு பணிக்கு மற்றொரு பணியை விட அதிக பீரியட் இருந்தாலும் குறைந்த டெட்லைன் இருந்தால் அதுவே அதிக முன்னுரிமை பெறுகிறது முதல் கேள்வி ஆர் ஏ மற்றும் டி ஏ அதாவது ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் மற்றும் டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் ஆகிய இரண்டும் சில சூழ்நிலைகளில் ஒரே மாதிரியான அட்டவணையை உருவாக்குக்கிறதா பதில் பீரியட் மற்றும் டெட்லைன் ஒரே மாதிரியாக இருந்தால் டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் ஆக எளிமை படுத்தப்படுகிறது ஆனால் ஆர்பிட்டரலி ரிலேட்டிவ் டெட்லைன்களுக்கு டெட்லைன் பீரியட்ல் இருந்து வேறுபட்டிருக்கலாம் அப்பொழுது அவை வேறுபட்ட ஷெட்யூல்ஐ உருவாக்க கூடும் எடுத்துக்காட்டாக ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் தோல்வியுற்றாலும் கூட டெட்லைன் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் கொண்டு சாத்தியமான தீர்வைக் கொண்டு வரலாம் ஆனால் மறுபுறம் டெட்லைன் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் தோல்வியுற்றால் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலர் நிச்சயமாக தோல்வியடையும் எனவே நமது நோக்கத்திற்கு டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் சாத்தியமான ஷெட்யூல் ஐ உருவாக்க முடியும் ஆனால் ரேட் மோனோடோனிக் ஸ்கேட்யூலரால் இயலாது எடுத்துக்காட்டாக T1 T2 T3 ஆகிய 3 பணிகளைக் கொண்ட ஒரு டாஸ்க்செட் உள்ளது அவற்றின் எக்சிக்யூஷன் டைம் 10 15 20 பீரியட் 1510020 டெட்லைன் முறையே T1 T2 T3 க்கு 3520200 மில்லி விநாடிகள் ஆகும் அவற்றின் ஷெட்யூலெபலிட்டி ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் மற்றும் டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் பயன்படுத்தி சரிபார்க்கப்படுகிறது ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் பயன்படுத்துவதில் பணி T1 மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி பணியாகும் பணி T2 இரண்டாவது அதிக ப்ரையாரிட்டி மற்றும் பணி T3 மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி பணியாகும் ஆனால் டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் ல் பணி T2 மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி பணியாகும் ஏனெனில் இது மிகக் குறைந்த டெட்லைன் ஐ கொண்டுள்ளது பணி T1 இரண்டாவது மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி பணியாகும் மற்றும் T3 மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி பணியாகும் பணிகளுக்கு ஒதுக்கப்பட்ட ப்ரையாரிட்டிகள் வேறுபட்டவை என்பதை இது உணர்த்துகிறது மேலும் ரேட் மோனோடோனிக் அநாலிசிஸ் கம்ப்ளீஸ்ஷன் டைம் தியரம் லியு லேலேண்ட் கிரைடிரியன் போன்றவற்றிற்கு நமக்குக் கிடைத்த முடிவுகளுக்கு டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதம் பொருந்தாது என்பதே இங்குள்ள சிரமம் ஏனெனில் இங்கே டெட்லைன் ரேட் மோனோடோனிக் அல்காரிதம் உடன் வேறுபடுகிறது ஆனால் ரேட் மோனோடோனிக் அநான்லிசிஸ் மீது லியு லேலண்ட் கிரைடிரியனை சரிபார்க்கும்போது அது அன்ஷெட்யூலெபல் என்பதைக் கவனித்தோம் பின்னர் டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிததின் மீது கம்ப்ளீஸ்ஷன் டைம்ஐ சரிபார்த்தோம் பின்னர் அனைத்து டாஸ்க்செட் களும் முதல் டெட்லைன்ஐ பூர்த்திசெய்கிறதா என்பதையும் சோதித்தோம் இறுதியாக கொடுக்கப்பட்ட டாஸ்க்செட் டெட்லைன் மோனோடோனிக் அல்காரிதமின் கீழ் ஷெட்யூலெபல் என்று கவனித்தோம் பின்வரும் அம்சம் கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங் இது நடைமுறையில் மற்றொரு முக்கியமான அம்சமாகும் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்களுக்கான கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங் நேரம் கணிசமானது சில நேரங்களில் சிறு பணிகளின் எக்சிக்யூஷன் டைம் சில மில்லி விநாடிகளின் வரிசையில் 50 20 அல்லது 10 மில்லி விநாடிகளாக கூட இருக்கலாம் அதேசமயம் கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங் டைம் பொதுவாக 1 மில்லி விநாடி ஆகும் டாஸ்க் டெட்லைன் மற்றும் எக்சிக்யூஷன் டைம்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ன் கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங் டைம் களுடன் ஒப்பிடத்தக்கவை பின்னர் அதை பகுப்பாய்வில் புறக்கணிக்க முடியாது ரேட் மோனோடோனிக் அநாலிசிஸ்ல் கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங்ஐ கையாள்வதற்கான தீர்வின் மிகக் கடினமான பிரச்சனை யாதெனில் டாஸ்க் பிரீஎம்சன் எப்போது நிகழ்கின்றது என்பதைக் கருத்தில் கொள்வதேயாகும் மற்றும் டாஸ்க் பிரீஎம்சன் ஏற்படும் போதெல்லாம் கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங் டைம்ஐ நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் குறைந்த ப்ரையாரிட்டி பணி இயங்கும் போது அதிக ப்ரையாரிட்டி பணி வந்துவிட்டால் டாஸ்க் பிரீஎம்சன் ஏற்படலாம் அதிக ப்ரையாரிட்டி பணி முடிந்தவுடன்குறைந்த ப்ரையாரிட்டி பணி அதன் செயல்பாட்டை மீண்டும் தொடங்குகிறது இங்கே மீண்டும் ஒரு கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் உள்ளது மிக மோசமான நிலையில் ஒவ்வொரு முறையும் ஒரு பணி வரும்போது அது ஒரு கான்டெக்ஸ்ட் சுவிட்சை ஏற்படுத்தக்கூடும் ஏனெனில் இயங்கக்கூடிய பணி உடைய கான்டெக்ஸ்ட் மாற்றப்படலாம் அது நிறைவடையும் போது மீண்டும் ஒரு கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் இருக்கலாம் ஆனால் இதை நாம் எளிதாகப் பார்க்க முடியும் என்பதால் இதை கன்சர்வேட்டிவ் அனாலிசிஸ் என்று கூறலாம் ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் குறைந்த ப்ரையாரிட்டி பணி இயங்கும் பொழுது அதிக ப்ரையாரிட்டி பணி வருகிறது என்றால் ஒரு கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் உள்ளது என்று கருதுகிறோம் ஆனால் சில நேரங்களில் அதிக ப்ரையாரிட்டி பணி இயங்குகிற பொழுது குறைந்த ப்ரையாரிட்டி பணி வரும் என்பதை கவனிப்பதில்லை எனவே கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் இல்லை ஆனால் ரியல் டைம் சிஸ்டம் களில் அனாலிசிஸ் அனைத்தும் கன்சர்வேட்டிவ் அனாலிசிஸ் ஆகும் மிக மோசமான நிலையைப் பார்த்து வர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ் செய்கிறோம் எனவே இந்த கட்டத்தில் இருந்து ஒரு பணி வரும்போதெல்லாம் அது 2 கான்டெக்ஸ்ட் சுவிட்சுகளை ஏற்படுத்துகிறது என்று நாம் கருதுகிறோம் முதலில் இயங்கும் பணி கான்டெக்ஸ்ட் மாற்றப்பட்டு வரும் பணி இயக்கத்திற்கு எடுக்கபடும் பொழுது இரண்டாவதாக பணி முடித்தவுடன்அதாவது ஏற்கனவே கான்டெக்ஸ்ட் மாற்றப்பட்ட ஒன்று அதன் ஓட்டத்தை மீண்டும் தொடங்கும் பொழுது எனவே ஒவ்வொரு பணி வருகைக்கும் 2 கான்டெக்ஸ்ட் சுவிட்சுகள் உள்ளன இதைப் புரிந்துகொள்வதன் மூலம் கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் ஓவர்ஹெட் எடுப்பதற்கான பதில் மிகவும் எளிமை ஆகிறது ஒவ்வொரு பணி நிகழ்வும் அதாவது ஒவ்வொரு வேலையும் கிட்டத்தட்ட 2 கான்டெக்ஸ்ட் சுவிட்சுகள் செய்யும் என்று கருதுகிறோம் ஒன்று அது இயங்கத் தொடங்கும் போது மற்றொன்று அது முடிந்ததும் கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரம் நிலையானது என்று அனுமானித்து இது ஒரு வர்ஸ்ட் கேஸ் சூழ்நிலை கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரம் c மில்லி விநாடிகள் என்று வைத்துக்கொள்வோம் எனவே பணிகளின் ஒவ்வொரு நிகழ்விற்கும் எக்சிக்யூஷன் டைம் ற்கு 2c சேர்ப்பதன் மூலம் கான்டெக்ஸ்ட் சுவிட்சின் விளைவை உணரமுடியும் இதன் விளைவாக டாஸ்க்செட்லுள்ள ஒவ்வொரு பணிக்கும் எக்சிக்யூஷன் டைம் 2c அதிகரிக்கும் ஆனால் மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி பணி ஒருபோதும் வேறொரு பணியை கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் செய்வதில்லை எனவே இப்பொழுது கேள்வி 2c ஐ பற்றியது அது 1c ஆக கூட இருக்கலாம் அதாவது வேறு எந்த பணியும் இயங்காத நிலையில் ஒரு பணி தன் இயக்கத்தை தொடங்குவது போல ஆக நாம் ஒரு வர்ஸ்ட் கேஸ் அனாலிசிஸ் செய்கிறோம் ஆகையால் ஒவ்வொரு பணிக்கும் 2c அதிகரிக்கிறோம் எடுத்துக்காட்டாக நம்மிடம் T1 T2 T3 என்ற 3 பணிகள் உள்ளன அவற்றின் எக்சிக்யூஷன் டைம் 10 25 மற்றும் 50 மில்லி விநாடிகள் டெட்லைன் முறையே 50 150 மற்றும் 200 மில்லி விநாடிகள் ஆகும் கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரம் 1 மில்லி விநாடி என்று கருதப்படுகிறது மேலும் டாஸ்க்செட் திட்டமிடப்பட்டதா என்பதை சரிபார்க்க வேண்டும் கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங் நேரத்தை கணக்கில் எடுத்துக்கொள்ள ஒவ்வொரு பணியின் எக்சிக்யூஷன் டைம் யும் 2 மில்லி விநாடிகளால் அதிகரிக்க வேண்டும் இவ்வாறு புதிய டாஸ்க்செட் 10 25 மற்றும் 50 இலிருந்து 12 27 மற்றும் 52 மில்லி விநாடிகளாக மாறுகிறது 12 மில்லி விநாடி 50 மில்லி விநாடிகளுக்கு குறைவாக இருப்பதால் இங்கே பணி T1 க்கு அதிக ப்ரையாரிட்டி உள்ளது எனவே அது ஷெட்யூலெபல் ஆகிறது இரண்டாவது பணியை சரிபார்க்கும்போது ஒவ்வொரு எக்சிக்யூஷன் ற்கும் 2 கான்டெக்ஸ்ட் சுவிட்சை செய்து 27 மில்லி விநாடி ஆகிறது அதிக ப்ரையாரிட்டி பணி அதிகபட்சம் 3 முறை வரக்கூடும் மற்றும் 27 12 ∗ 3 65 150 மில்லி விநாடி எனவே T2 ஷெட்யூலெபல் ஆகிறது பணி T3 க்கும் ஷெட்யூலெபல் ஆகிறது கான்டெக்ஸ்ட் சுவிட்சிங் கணக்கில் எடுத்துக் கொண்ட பிறகு அது 52 மில்லி விநாடியா என்று பார்க்க வேண்டும் இரண்டு அதிக ப்ரையாரிட்டி பணிகள் எடுக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த எக்சிக்யூஷன் டைம் என்பது பீரியட் ஐ குறிக்கிறது எனவே இது ஷெட்யூலெபல் ஆகிறது மிக மோசமான கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரத்தில் நாம் கருதும் எளிமையான அனுமானங்களின் கீழ் கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் நேரத்தைக் கருத்தில் கொண்டு இந்த 2 சூழலுக்கான ஒவ்வொரு பணி வருகையும் மாறுகிறது என்றும் கருதப்படுகிறது இனி நடைமுறை நிலைமையை அனாலிசிஸ் செய்வோம் பின்வரும் பயிற்சி டாஸ்க்செட் ஷெட்யூலெபல் ஆகிறதா என்பதை சரிபார்க்க வேண்டும் நம்மிடம் மூன்று வெவ்வேறு பணிகள் உள்ளன T1 T2 T3 பணிகளின் எக்சிக்யூஷன் டைம் 10 5 9 மில்லி விநாடி பீரியட் 50 20 30 மில்லி விநாடி வர்ஸ்ட் கேஸ் கான்டெக்ஸ்ட் சுவிட்ச் ஓவர்ஹெட் 1 மில்லி விநாடி எனவே எக்சிக்யூஷன் டைம் 11 7 மற்றும் 12 என்றாகும் ஆனால் எக்சிக்யூஷன் டைம் 2 மில்லி விநாடிகளால் அதிகரிக்கும் பணிகளின் ப்ரையாரிட்டி கள் மற்றும் மிக அதிகமான ப்ரையாரிட்டி டாஸ்க் குறித்து கேள்வி இப்பொழுது எழுகிறது ப்ரையாரிட்டி அடிப்படையில் T2 க்கு ப்ரையாரிட்டி 1 T3 க்கு ப்ரையாரிட்டி 2 மற்றும் T1 க்கு மிகக் குறைந்த ப்ரையாரிட்டி வழங்கப்படுகிறது நாம் மற்றொரு சூழ்நிலையை ஆராயலாம் சில பணிகள் மிகவும் முக்கியமானதாக இருக்கும் ஆனால் அது குறுகிய பணி அல்ல ஏனெனில் அதன் பீரியட் சில பணிகளை விட பெரியது ஒரு எளிய ரேட் மோனோடோனிக் ப்ரையாரிட்டி அசைன்மென்ட் கொண்டு இதன் ப்ரையாரிட்டிகளை ஃப்ரீகொன்சி ஆப் அக்கரன்ஸ் அடிப்படையிலோ அல்லது பீரியட் ஆப் ரிபெட்டிஷன் அதாவது குறுகிய பீரியட்ற்கு அதிக ப்ரையாரிட்டி அடிப்படையாக கொண்டடோ கையாளலாம் ஆனால் அதிக பீரியட் கொண்ட பணிகள் மிகவும் முக்கியத்துவம் கொண்டிருக்கின்றன என்பதை நாம் அறிந்திருப்பதால் இந்த நிலைமை எவ்வாறு கையாளப்படுகிறது என்பதே முக்கியம் வெறும் மிக உயர்ந்த ப்ரையாரிட்டி யை வழங்குவதன் மூலம் நமது அனைத்து ஷெட்யூல் எபிலிட்டி முடிவுகளையும் பயனற்றதாக ஆக்கிவிடும் ஒரு டாஸ்க்பீரியட் 100 ஆகவும் அதற்கு ப்ரையாரிட்டி 1 என ஒதுக்குகிறோம் மேலும் 20 50 போன்ற பிற பணிகள் இருக்கும்போது அவற்றிற்கு குறைந்த ப்ரையாரிட்டி வழங்கப்பட்டால் லியு லேலேண்ட் மற்றும் லியு லெஹோஸ்கி கிரைட்டிரியன் போன்றவை பயன்படுத்த கடினமாக இருக்கும் இதுபோன்ற சிக்கல்களுக்கு 1989 ஆம் ஆண்டில் ஷா மற்றும் ராஜ்குமார் இருவரால் முன்மொழியப்பட்ட ஒரு தீர்வு பீரியட் ட்ரான்ஸ்போர்மேஷன் என அழைக்கப்பட்டது ஒரு முக்கியமான பணிக்கு நீண்ட பீரியட் அல்லது அதன் ஃப்ரீகொன்சி குறைவாக இருக்கும் சூழ்நிலைகளைக் கையாள இது நிலையான நுட்பமாகும் முக்கியமான பணியை சிறிய துணைப் பணிகளாகப் பிரிப்பதே இதன் முக்கிய கருத்து நாம் பகுப்பாய்விற்கு மட்டுமே பிரிக்கவோ குறியீட்டை எடுக்கவோ அல்லது பிரிக்கத் தொடங்கவோ இல்லை அதன் எக்சிக்யூஷன் டைம்ஐ கருத்தில்கொண்டு k பகுதிகளாகப் பிரித்து ஒவ்வொரு பகுதியும் இயங்குகிறது என்று அனுமானிக்கலாம் மற்றும் டெட்லைன் என்று கருதப்படுகிறது இது 2 பகுதிகளாகப் பிரிக்கப்பட்டு எக்சிக்யூஷன் டைம் 50 ஆகவும் பீரியட் 100 ஆகவும் இருந்தால் அவை உண்மையில் 2 பகுதிகள் என்று கருதப்படுகிறது ஒவ்வொன்றின் எக்சிக்யூஷன் டைம் 25 மற்றும் பீரியட் 50 ஆகும் இவ்வாறாக அதன் ப்ரையாரிட்டி அதிகரிக்கப்படுகிறது மேலும் லியு லேலேண்ட் மற்றும் லியு லெஹோஸ்கியின் Liu Lehoczky's முடிவுகள் இன்னமும் பொருந்தும் எனவே டாஸ்க் ஸ்பிளிட்டிங் ஒரு கோடை மாற்றுவதை விட கான்செப்ட்சுவல் லெவல் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது எடுத்துக்காட்டாக நம்மிடம் 2 பணிகள் உள்ளன என்று வைத்துக் கொள்வோம் T1 க்கு ஒவ்வொரு 20 மில்லி விநாடிகளுக்கு 5 மில்லி விநாடிகள் தேவைப்படுவதோடு T2 க்கு ஒவ்வொரு 30 மில்லி விநாடிகளுக்கு 8 மில்லி விநாடிகள் தேவைப்படும் மேலும் T2 என்பது முக்கியமான பணி என்று வைத்துக் கொள்வோம் எனவே இது T1 ஆல் ஒரு டெட்லைன் ஐ தவறவிடக்கூடாது இங்கே T2 க்கு அதிக ப்ரையாரிட்டி அளிக்கப்படுகிறது அத்தகைய சூழ்நிலையில் T2 ஆனது T2a மற்றும் T2b ஆகிய 2 பணிகளைக் கொண்டிருப்பதாகக் கருதப்படுகிறது ஒவ்வொன்றின் எக்சிக்யூஷன் டைம் 4 மற்றும் பீரியட் 50 ஆக கொண்டுள்ளது இதற்குப் பிறகு ரேட் மோனோடோனிக் அநாலிசிஸ் முடிவுகளைப் பயன்படுத்தலாம் எழும் அடுத்த கேள்வி ஏபிரியாடிக் மற்றும் ஸ்போரடிக் பணிகளை எவ்வாறு கையாள்வது என்பதுதான் ஏபிரியாடிக் பணிகள் ரேண்டம் ஆக வரும் பணிகள் என்பது தெரிந்ததே ஆனால் அவற்றுக்கு டெட்லைன் இல்லை அதேசமயம் ஸ்போரடிக் பணிகள் ரேண்டம் ஆக வந்து சேரும் ஆனால் சில டெட்லைன் முன்னதாக அவை முடிக்கப்பட வேண்டி உள்ளது ஸ்போரடிக் பணிகளுக்கு ப்ரையாரிட்டி வழங்கப்பட்டால் ரியல் டைம் செட்யூலர் பயன்படுத்த முடியாது ஏனெனில் பல ஸ்லாட்கள் காலியாகிவிடும் ஏனெனில் ஸ்போரடிக பணிகள் ரேண்டம் ஆக வந்து சேரும் மேலும் இது வழக்கமான பீரியாடிக் டாஸ்க் ஷெட்யூல் செய்ய முடியாத சூழ்நிலைக்கு தள்ளிவிடும் ஸ்போரடிக் பணிகள் ரேண்டம் ஆக அடுத்தடுத்து நிகழக்கூடும் என்பதால் குறைந்த ப்ரையாரிட்டி பணிகள் அவற்றின் டெட்லைன் ஐ இழக்கச் செய்யும் எனவே இதற்கு தீர்வு ஏபிரியாடிக் சர்வர் நுட்பமாகும் அடுத்த விரிவுரையில் ஏபிரியாடிக் சர்வர் ரேட் மோனோடோனிக் பிரேம்ஒர்க் கொண்டு ஸ்போரடிக் பணிகள் மற்றும் ஏபிரியாடிக் பணிகளை எவ்வாறு கையாள்வது என்பதை பற்றி விவாதிக்கப்படும்